கோனிக் செக்சன்ஸ் X அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தற்போது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 02லெக்ச்சர் எண் 18 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோனிக் செக்சன்ஸனில் முக்கியமாக சிறப்பு வளைவரைகள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற வகுப்பில் சிறப்பு வளைவரைகளான சைக்ளோயிட் ஸ்பைரல் இன்வோலுட் ஹெலிக்ஸ் ஆகியவற்றின் அறிமுகத்தை பார்த்தோம் இந்த வளைவரைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று நிறுத்தி விட்டோம் எனவே இன்றைய வகுப்பில் சைக்ளோயிட் என்ற சிறப்பு வளைவரை பற்றி பார்க்கலாம் இந்த சைக்ளோயிட் வளைவரையை நாம் எங்கு பார்க்கிறோம் என்று முதலில் ஒரு கேள்வி எழும் உதாரணமாக சைக்கிள்மோட்டார் சக்கரங்கள் ஆகியவற்றிலுள்ள ஸ்ப்ராக்கெட் மற்றும் ஆட்டோமொபைல் பொறியியல் இயந்திரங்கள் பண்ணை இயந்திரங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் பற்சக்கரம் ஆகியவற்றில் சைக்ளோயிட் வளைவரையை நாம் காணலாம் கியர்களில் உள்ள இந்த சைக்ளோயிட் வளைவரை சிறந்த செயல்திறனைக் கொடுக்கும் இதனால் உராய்வு இழப்புகள் மற்ற தொடு பாகங்களுடன் ஒப்பிடும் போது சற்று குறைவாக இருக்கும் அவை நேர்த்தியுடன் மேற்பரப்பில் நழுவுதல் இல்லாமல் ஆற்றலை கடத்துகிறது படத்தில் உள்ள கியரில் இணையும் பற்களை கவனமுடன் நாம் உற்று நோக்குவோம் உதாரணமாக நீல நிறத்தில் இருப்பது இயந்திரத்தின் கியர் ஆகும் இந்த கியரானது சுருதி வட்டம் அல்லது அடிப்படை வட்டம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது படத்தில் இடது பக்கம் காட்டியுள்ள கியரின் மையத்தில் இருந்து சராசரி தொலைவில் ஒரு குறிப்பிட்ட ஆரத்தை கொண்டு நாம் வட்டம் வரைந்தால் அதுவே அடிப்படை வட்டம் ஆகும் இதுவே அடிப்படை வட்டமாகும் அதற்குமேல் உள்ள பகுதி பிளாங்க் எனப்படும் இந்த பிளாங்க் பகுதிக்கு வேறு ஒரு வண்ணத்தை பயன்படுத்தலாம் இந்த பிளாங்க் பகுதியை மேல் பக்கத்திலும் கீழ் பக்கத்திலும் நாம் காணலாம் மேலும் மேலே உள்ள பிளாங்க் பகுதி அடென்டம் பிளாங்க் மற்றும் உள்ள கீழே பிளாங்க் பகுதி டிடென்டம் பிளாங்க் என்றும் அழைக்கப்படும் மேலும் இந்த வளைவரையானது சைக்ளோயிட் மூலம் உருவாக்கப்பட்டது அடிப்படை வட்டத்தின் மீது ஆரஞ்சு வண்ணத்தில் உள்ள மற்றொரு உருளும் வட்டத்தை கருதுக அது படத்தில் காட்டியுள்ள திசையில் உருளும் பொழுது அதன் மீது உள்ள P என்ற புள்ளி எந்த பாதையை பின்பற்றுகிறதோ அதுவே சைக்ளோயிட் ஆகும் அடிப்படை வட்டத்திற்கு மேலே உள்ள உருளும் வட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட நீளம் எபிசைக்ளோயிட் எனப்படும் ஏனென்றால் இது மற்றொரு வட்டத்தின் மீது உருளுகிறது பொதுவாகவே சைக்ளோயிட் என்பது ஒரு நேர்கோட்டின் மீது உருளுவது போன்றதாகும் எபிசைக்ளோயிடில் P என்ற புள்ளியானது தொடர்ந்து மற்றொரு வட்டத்தின் மீது உருளுகிறது அதைப் போலவே அதன் அடிப்பகுதியில் உருவாகும் வளைவரை ஆனது ஹைபோசைக்ளோயிட் எனப்படும் படத்தில் காட்டியுள்ள ஒரு கோட்டின் மீது பச்சை நிறத்தில் உள்ள ஒரு வட்டம் உருளுகிறது உருளும் திசையில் அதன் ஒரு பகுதி ஹைபோசைக்ளோயிட் என்று அழைக்கப்படும் எனவே பொதுவாக சைக்ளோயிடுகள் கியர் உருவாக்கத்தில் பெரிதும் உதவுகிறது அதைப்போலவே ஒரு ஐசோக்ரோனஸ் ஊசலை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு கயிற்றில் கட்டப்பட்டுள்ளது இது மேலும் கீழுமாக ஊசலாடும் அந்த பாதையில் உள்ள புள்ளிகளை நாம் குறித்துக் கொள்வோம் இந்த வளைவுகளை நாம் பின்தொடர்ந்தால் சைக்ளோய்டுகளை உருவாக்குகிறது இதேபோல் இதுவும் ஒரு சைக்ளோயிட் ஆகும் அதைப் போலவே கட்டடக்கலையின் பார்வையில் வளைவுகளை பார்க்கும்பொழுது அதன் மேற்பகுதி ஆனது சைக்ளோயிட் போன்று காணப்படும் இப்பொழுது வடிவியல் ரீதியாக சைக்ளோயிடை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்க்கலாம் அதற்கு முதலில் நாம் அடிப்படை கோட்டின் மீது உருளும் ஒரு வட்டத்தை பயன்படுத்த வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு நாம் அதில் P என்ற புள்ளியை குறித்துக் கொள்வோம் P என்ற புள்ளியில் பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கு இந்த வட்டத்தை 12 சம பாகங்களாகப் பிரித்துக் கொள்ள வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு அதை 12 சமபாகங்களாக பிரித்து அவற்றுக்கு 1234 போல பெயர் கொடுக்க வேண்டும் அது முடிந்த பிறகு 1 2 3 4 5 6 ஆகிய புள்ளிகளில் இருந்து இணை கோடுகள் வரைய வேண்டும் இதைப் போலவே அனைத்து புள்ளிகளில் இருந்தும் Pக்கு இணையாக கோடுகள் வரைய வேண்டும் அதன் பிறகு கவராயத்தை பயன்படுத்தி இவ்விரு கோடுகளும் சந்திக்கும் புள்ளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் வட்டத்தை 12 சம பாகங்களாக பிரித்த பிறகு 1 2 3 4 5 6லிருந்து கிடைமட்ட கோடுகளை வரைந்து மையத்தின் வழியே பாயும் கோட்டை சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் கிடைமட்ட கோட்டிற்கு செங்குத்து திசையில் 1 2 3 4 5லிருந்து கோடுகளை நீட்டிக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் மையமாக கொண்டு முதல் வரியில் ஒரு ஆர்க் குறிக்க வேண்டும் உதாரணமாக C1C2C3 ஆகியவற்றை மையமாகக்கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு ஒவ்வொரு கிடைமட்ட கோட்டிலும் ஆர்க் வரைய வேண்டும் இந்த புள்ளிகளை இணைக்கும் பொழுது அது சைக்ளோயிடாக உருவாகிறது இதை ஒவ்வொரு படிநிலையாக வரைபடத்தாளில் நாம் செய்து பார்க்கலாம் முதலில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரத்தில் ஒரு வட்டம் வரைய வேண்டும் 2πr நீளத்திற்கு ஒரு கிடைமட்ட கோடு வரைய வேண்டும் முதலில் நாம் 2πr நீளத்திற்கு ஒரு கோட்டை உருவாக்க வேண்டும் உதாரணமாக ஆரம் r என்பதை 3 சென்டிமீட்டர் என எடுத்துக் கொள்க எனவே 2πr 2 x π x 3 ஆகும் இதன் நீளம் 18 84 சென்டிமீட்டர் ஆகும் வடிவியலில் இதை அப்படியே உபயோகப்படுத்துவது சற்றே சிரமமாகும் எனவே பொதுவாக இதற்கு அருகில் உள்ள எண்ணை நாம் எடுத்துக் கொள்வோம் உதாரணமாக 20 சென்டிமீட்டர் என எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தார் போன்று ஆரத்தை வைத்து வட்டத்தை உருவாக்க வேண்டும் இவ்வாறாகவே நாம் இதை செய்வோம் முதலில் 10 அலகுகளுக்கு ஒரு கோட்டை உருவாக்க வேண்டும் அதன் முனை புள்ளிகளை குறித்து கொள்க இதன் நீளம் 100 மில்லி மீட்டராகும் அதன் முனை புள்ளிகளை 1 மற்றும் 12 என்க 100 மில்லி மீட்டர் நீளத்தை 12 சம பாகங்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு சாய்ந்த கோட்டை வரைந்து கொள்க அதை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மற்றும் 12 என்று சம பாகங்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும் இறுதி பாகத்தையும் 12 என்ற புள்ளியையும் இணைக்க வேண்டும் இதேபோல் மற்ற புள்ளிகளிலிருந்து படத்தில் காட்டியுள்ளவாறு இணை கோடுகளை வரைய வேண்டும் சற்று கவனமுடன் 12 பகுதிகளாக பிரிக்க வேண்டும் இவ்வாறாக நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ற சமமான புள்ளிகள் கிடைக்கின்றன எனவே இந்த நீளத்தை நாம் அளவிடப் போகிறோம் இதன் நீளம் எவ்வளவாக இருந்தாலும் அதை நாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ற 12 சமமான பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் இது Pலிருந்து தொடங்கி 12 வரை செல்லும் P 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ன் நீளம் 100mm ஆகும் உங்கள் கால்குலேட்டரை பயன்படுத்தி 100mm நீளத்திற்கு சமமான ஆரத்தை கணக்கிட வேண்டும் அதாவது 2πr 100mm ஆகும் எனவே 100 2π 15 9 mm இதுவே நாம் பயன்படுத்தக்கூடிய வட்டத்தின் தோராயமான ஆரம் ஆகும் எனவே முதலில் 16mm அளந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கு மீச்சிறு மதிப்பு 16mm ஆகும் இல்லையெனில் பெரிய வட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே மீச்சிறு மதிப்பு அதிகரிக்கும் பொழுது நீளமும் அதிகரிக்கும் எனவே நாம் இந்த நீளத்தை எடுத்துக் கொள்ளலாம் அதை ஆரமாக கொண்டு P என்ற புள்ளியை மையமாகக் கொண்டு ஒரு வட்டம் வரைக பின் அதை 30° கோணங்களாக 12 சம பாகங்களாக பிரித்துக் கொள்க பாகைமானியை பயன்படுத்தி 30 60 90 120 150 180 டிகிரி கோணங்களாக குறித்து கொள்க படத்தில் காட்டியுள்ளவாறு அனைத்தையும் P என்ற புள்ளி வழியாக ஒரு கோட்டின் மூலம் இணைக்கவும் இங்கே நாம் 12 பாகங்களாக உருவாக்கியுள்ளோம் 24 பாகங்களாக பிரித்திருந்தால் மிகவும் நேர்த்தியான வளைவரை கிடைத்திருக்கும் அவற்றிற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு Pலிருந்து கவனமுடன் பெயர் கொடுக்க வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைகோடுகள் வரைக ஏனென்றால் இந்த வட்டமானது கோட்டின் மீது உருளக்கூடியது அந்தக் கோடு மற்றும் அவற்றின் மையம் ஆகியவை இங்கு காட்டப்பட்டுள்ளன மேலும் படத்தில் காட்டியுள்ளவாறு 1 2 3 4 போன்ற புள்ளிகள் வழியே 12வது புள்ளி வரை செங்குத்துக் கோடுகள் வரைக வட்டம் உருளும் அடிப்படை கோட்டை தடிமனாக வரைந்து கொள்ளலாம் அவற்றின் மையத்தை C1 C2 C3 என்று குறிக்கலாம் அதன்பின் படத்தில் காட்டியுள்ளவாறு கிடைமட்ட கோடுகளை நாம் வரைய வேண்டும் வட்டத்தின் பாகங்களுக்கு 1 2 3 4 5 6 என்று பெயர் கொடுக்கலாம் முதலில் சில கிடைமட்ட கோடுகளை வரைவோம் அதன்பின் அனைத்து புள்ளிகள் வழியாகவும் கோடுகளை வரைக இந்த கோடுகளின் மீது நாம் ஆர்க் வரைய வேண்டும் C1 C2 C3 போன்றவற்றை மையமாகக் கொண்டு கவராயத்தை பயன்படுத்தி வட்டத்தின் ஆரத்திற்கு சமமாக படத்தில் காட்டியுள்ளவாறு ஆர்க் வரைய வேண்டும் அதற்கு முதலில் ஆரத்தை கவராயத்தில் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது C1 லிருந்து 1 என்ற கோட்டில் ஒரு ஆர்க் வரைக இது முதல் புள்ளி ஆகும் அதேபோல் C2லிருந்து 2 என்ற கோட்டில் இரண்டாவதாக ஒரு ஆர்க் வரைக அதேபோல் 3456 போன்ற புள்ளிகளை ஆர்க் மூலம் பெறவும் இப்பொழுது அனைத்து புள்ளிகளையும் நாம் இணைக்க வேண்டும் நாம் இப்பொழுது அனைத்து புள்ளிகளையும் இணைப்போம் 7வது புள்ளிக்கு பிறகு அதை நீட்டிக்க வேண்டும் அதாவது 7 8 9 10 11 12 ஆகிய புள்ளிகள் வழியாக ஆர்க் வரைந்து அவற்றை இணைக்க வேண்டும் இவ்வாறாகவே நாம் சைக்ளோயிடை உருவாக்க வேண்டும் அடுத்த வகுப்பில் நாம் ஸ்பைரல் மற்றும் இன்வோலுட் எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்கலாம்